முந்தைய விரிவுரையில் ஒருவர் பொதுவாக தீர்க்கும் டேட்டா அனாலிடிக்ஸ் ப்ராப்ளம் வகைகளையும் அதில் பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு டெக்னிக்களையும் பார்த்தோம் டேட்டா அனாலிடிக்ஸ் ப்ராப்ளம்களைத் சால்வ் செய்ய மக்கள் பயன்படுத்த விரும்பும் பலவிதமான டெக்னிக்களின் ஒரு விரிவான பட்டியல் உங்களுக்கு வழங்கவில்லை என்றாலும் ஏன் பல டெக்னிக்கள் உள்ளன என்ற கேள்விகளையும் நாம் கேட்டோம் மேலும் டெக்னிக்கள் மற்றும் சால்வ் செய்யப்படுகின்ற ப்ராப்ளம்களைப் பற்றி சிந்திக்க ஒரு வழியை விவரித்தேன் இப்போது பல சந்தர்ப்பங்களில் இந்த டேட்டா அனாலிடிக்ஸ் ப்ராப்ளம்களை பொருத்தவரை பொதுவாக நான் சொல்வது என்னவென்றால் மிகவும் டிபைன் செய்யப்படாத ப்ராப்ளத்துடன் தொடங்குங்கள் இப்போது ஒரு வழக்கமான இண்டஸ்ட்ரியல் சூழ்நிலையில் ஏராளமான டேட்டா உள்ளது என்ற உணர்வு உள்ளது மேலும் உங்கள் நிறுவனத்திற்கு மதிப்பைப் பெற இந்த வகையான பிக் டேட்டாவைப் பயன்படுத்த முடியும் என்று எல்லோரும் பரிந்துரைக்கிறார்கள் எனவே கேள்வி என்னவென்றால் நாம் அதை எப்படி செய்வது என்பதுதான் எனவே பொதுவாக மக்கள் தொடங்கும் போது நிறைய டேட்டா உள்ளதாக சொல்லித் தொடங்குகிறார்கள் இந்தத் டேட்டாவை நாம் என்ன செய்ய முடியும் அதை வைத்து செயல்திறனை மேம்படுத்த மற்றும் பராமரிப்பு சிக்கல்களை குறைக்க நான் விரும்புகிறேன் என்று நீங்கள் கூறலாம் எனவே நீங்கள் ப்ராப்ளம் கிளாஸ்கள் பற்றி பேச ஆரம்பிக்கலாம் அவை செயல்திறன் தொடர்பாகவோ அல்லது செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காகவோ சரியான நேரத்தில் காரியங்களைச் செய்வது போன்றோ மற்றும் பலவாகவோ இருக்கும் எனவே பொதுவாக நீங்கள் ஒரு தளர்வான சொற்களின் தொகுப்பால் ஒரு ப்ராப்பிளத்தின் தெளிவற்ற டெபனிஷன் மற்றும் உங்களிடம் உள்ள டேட்டாவை வைத்து தொடங்குவீர்கள் இப்போது கேள்வி என்னவென்றால் உங்கள் சிந்தனை செயல்முறையை குறியிடக்கூடிய ஒன்றை நோக்கி நகர்த்துவது நீங்கள் தீர்க்க வேண்டிய ப்ராப்ளத்தின் டேட்டாவை பிராசஸ் செய்து அதன் வேல்யூவை பெற முடியும் இது தற்போது ஓரளவிற்கு கட்டமைக்கப்படாத செயல்முறையாக இருந்தாலும் நல்ல டேட்டா சயின்டிஸ்ட்கள் ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடிகிறது அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது மேலும் இது தீர்க்கப்பட வேண்டிய ப்ராப்ளத்திற்கு தொடர்புடையதாகும் எனவே டெக்னிக்களை உங்களுக்குக் காண்பிப்பதற்கு முன்பு நாங்கள் சிந்தனை செயல்முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க போகிறோம் முடிந்தால் நீங்கள் தீர்க்க வேண்டிய ப்ராப்ளம்களுக்கு இந்த வகையான சிந்தனை செயல்முறையைப் பயன்படுத்தலாம் இது கல்லில் அமைக்கப்படவில்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் தரவு பகுப்பாய்வு சிக்கல்களை நீங்கள் தீர்க்கும்போது உங்கள் சிந்தனை செயல்முறைக்கு ஸ்டரக்சர் வழங்க முயற்சிக்கிறோம் எனவே இதைச் செய்ய உண்மையில் ஒரு மிக எளிய எடுத்துக்காட்டை எடுக்கப் போகிறோம் பின்னர் டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளம்களை தீர்ப்பது பற்றி நீங்கள் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதை விளக்குகிறோம் அதன் முடிவில் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ப்ளோ சார்ட்டை கொண்டு வருவோம் எனவே நாம் சமாளிக்கப் போகும் ப்ராப்ளம் தான் டேட்டா இம்புயூட்டேஷன் ப்ராப்ளம் என்று அழைக்கப்படுகிறது இது பல இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்களில் நாம் காணும் ஒரு நிலையான ப்ராப்ளம் மற்றும் இன்ஜினியரிங் அல்லாத பிற துறைகளிலும் பயன்பாடுகள் உள்ளன ப்ராப்ளம் பின்வருமாறு நாம் வெவ்வேறு sampleகளில் வெவ்வேறு அட்ரிபியூட் வேல்யூக்கள் கொண்ட மேட்ரிக்ஸைப் பற்றி முன்பு பேசியதை நினைவில் கொள்க பல சந்தர்ப்பங்களில் எல்லா அட்ரிபியூட்களுக்கும் வேல்யூவை கொண்ட சாம்பிள்கள் இருக்கக்கூடும் சில நேரம் என்னிடம் உள்ள சாம்பிள்களில் சில அட்ரிபியூட்க்கான வேல்யூக்கள் இல்லாமல் இருக்கலாம் நிஜ வாழ்க்கையில் ஒருவர் கையாளும் பிக் டேட்டாவை பார்க்கும்போது இது மிகவும் பொதுவான சினாரியோ இப்போது கேள்வி என்னவென்றால் சில மாதிரிகளில் இல்லாத சில அட்ரிபியூட்க்கான வேல்யூக்களை மற்றும் சில மாதிரிகளில் இல்லாத அந்த டேட்டாவை நிரப்ப ஏதேனும் சில வழி இருக்கிறதா இதனால் முழு டேட்டா செட்டையும் முழுமையாக்கி மேலும் அனாலிஸிஸ்க்கு தயாராக்கலாம் எனவே இந்த ப்ராப்ளம் டேட்டா இம்புயூட்டேஷன் ப்ராப்ளம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இங்கே நாம் ஒரு எடுத்துக்காட்டு டேட்டா இம்புயூட்டேஷன் ப்ராப்ளத்தை முன்வைக்கிறோம் பின்னர் இந்த ப்ராப்ளத்தை ப்ளோ சார்ட் அல்லது கைடெட் தாக்த்ட் பிராசஸ் முறைகள் என்றால் என்ன என்பதை விளக்க பயன்படுத்துகிறோம் நாங்கள் என்ன செய்யப் போகிறோம் என்றால் இதுவரை எந்த மெஷின் லேர்னிங் டெக்னிக்களையும் நாங்கள் கற்பிக்கவில்லை என்பதால் நாம் லீனியர் அல்ஜீப்ரா மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் களில் கற்றுக்கொண்ட டெக்னிக்களைப் இந்த சொல்யூஷனை நாங்கள் எவ்வாறு கொண்டு வருகிறோம் என்பதை விளக்க பயன்படுத்தப் போகிறோம் மிகவும் சிக்கலான ப்ராப்ளத்தை நீங்கள் இந்த பாடத்திட்டத்தில் கற்றுக் கொள்ளும் பிற மெஷின் லேர்னிங் டெக்னிக்களையும் கொண்டு பின்னர் இந்த கைடெட் தாக்த்ட் பிராசஸில் மற்றும் ஆர்வமுள்ள ப்ராப்ளத்தை தீர்க்கவும் பயன்படுத்தலாம் எனவே இப்போது நான் ப்ராப்ளத்தை படிக்கிறேன் இதில் ஐந்து சென்சார் களிடமிருந்து டேட்டாவை எடுக்கிறது x1 5 எடுக்கும் இவை 100 வெவ்வேறு சோதனைகளுக்கு பின் உங்களுக்குக் கிடைக்கிறது மேலும் இணையதளத்தில் எங்களிடம் இந்த டேட்டா பைலும் உள்ளது இதை பயன்படுத்தி இந்த செயல்முறையை உங்களுக்கு சொந்தமான எந்த ஒழுங்கும் இல்லாத சென்சார் டேட்டா கொண்டு புரிந்து கொள்ளலாம் எனவே அடிப்படையில் இதன் பொருள் என்னவென்றால் இந்த டேட்டா மாதிரிகளிலிருந்து நீங்கள் எந்த டைம் சீக்வன்ஸோ அல்லது வேறு எந்த சீக்வன்ஸோ இல்லை என புரிந்து கொள்ளலாம் இப்போது எல்லா டேட்டாவும் கிடைத்திருந்தால் இந்த டேட்டாவை மற்ற செயல்பாடுகளுக்கு செயலாக்கலாம் இருப்பினும் இந்த கேஸில் சில ரெக்கார்ட்கள் உள்ளன அவைகளில் சில டேட்டாவை காணவில்லை அவைகளை NA நாட் அவைளபிள் எனக் குறிக்கப்படுகின்றன இப்போது உங்கள் மேற்பார்வையாளர் உங்களிடம் விடுபட்ட வேல்யூக்களை பகுத்தறிவுடன் நிரப்புவதற்கு ஏதேனும் யோசனைகளைக் கொண்டு வர முடியுமா என்று கேட்டதாக கருதுவோம் இந்த கேள்விக்கு பதிலளிக்க டேட்டா அனாலிடிக் அணுகுமுறையை நீங்கள் உருவாக்க முடியுமா என யோசிக்க வேண்டும் எனவே இது உண்மையான ப்ராப்ளம்களில் நாம் கையாளும் மிகவும் பொதுவான கேள்வி மற்றும் ஒருவர் பார்க்கும் சூழ்நிலையைப் பொறுத்து பல சொல்யூஷன்கள் உள்ளன பிரேம்ஓர்க்கின் கருத்தை விளக்குவதற்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டு தருகிறோம் எனவே எந்த ஒரு டேட்டா அனாலிஸிஸ் ப்ராப்ளத்தையும் தீர்ப்பதற்கான முதல் கட்டம் ப்ராப்ளத்தை டெபனிஷன் செய்வதாகும் நீங்கள் ப்ராப்ளத்தை முடிந்தவரை பரந்த அளவில் டிபைன் செய்ய வேண்டும் அப்போது தான் அது ப்ராப்ளம் டெபனிஷனத்தின் பகுதி அனைவருக்கும் மிகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றும் அதன் இரண்டாவது படி ப்ராப்ளம் கேரக்டெரைஸ்சேஷன் என அழைக்கப்படும் முக்கியமான படியாகும் உண்மையில் இவை சரியாக செய்யப்பட்டால் சொல்யூஷன் மற்றும் சொல்யூஷன் செயல்முறையை வெளிக்கொணர்வது மிகவும் எளிதாகிறது எனவே இந்த விஷயத்தில் ப்ராப்ளம் டெபனிஷன் உண்மையில் காணாமல் போன டேட்டா ரெக்கார்ட்ஸை மிகவும் எளிமையாக நிரப்புகிறது என்னிடம் சில டேட்டா இல்லை நான் அந்த காணாமல் போன டேட்டாவை நிரப்ப வேண்டும் இப்போது நாம் இன்னும் கொஞ்சம் கீழே போய் படி 2 க்குச் செல்கிறோம் அது இது என்ன வகை ப்ராப்ளம் என்பதை விளக்கும் இப்போது இந்த எளிய விஷயத்தில் இது நான் பேசப் போகும் ஒரு வகை ப்ராப்ளமாக மாறும் ஆனால் மிகவும் சிக்கலான சந்தர்ப்பங்களில் இது இந்த அடிப்படை ப்ராப்ளம் வகைகளின் கலவையாக இருக்கலாம் எனவே இங்கே குறைந்தபட்சம் இந்த எடுத்துக்காகாட்டில் ப்ராப்ளம் கேரக்டெரைஸ்சேஷன் இப்படி இருக்கிறது எனவே கிடைக்கக்கூடிய டேட்டாகளின் தகவலின் ஒரு பகுதி காணாமல் போன தகவல்களை நிரப்புகிறது என்பதை நாம் காணலாம் எனவே இதைப் பற்றி சிந்திக்க ஒரு வழி என்னவென்றால் எங்கிருந்தோ காணாமல் போன தகவல்களைப் பற்றிய கொஞ்சம் அறிவைப் பெற வேண்டும் இந்தத் தகவலைப் பெறக்கூடிய ஒரே வழி இந்தத் டேட்டாவை பற்றி எனக்குத் தெரிந்தவற்றிலிருந்து அல்லது தற்போது என்னிடம் உள்ள டேட்டாவிலிருந்து அறிந்து கொள்வதே ஆகும் எனவே காணாமல் போன தகவல்களை அல்லது காணாமல் போன டேட்டாவை தெரிந்த தகவல் அல்லது அறியப்பட்ட டேட்டாகளுடன் எப்படியாவது தொடர்புபடுத்துவது தான் சிறந்த யோசனை என்று கூறலாம் எனவே இந்த ப்ராப்ளத்தை தீர்க்க இது ஒரு தர்க்கரீதியான வழி போல் தெரிகிறது இந்த பாய்ண்டை நாம் இங்கு பெறும் நிமிடம் இது ஒரு பங்க்ஷன் அப்ராக்ஸிமேஷன் ப்ராப்ளம் ஆகும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அங்கு நான் இந்த ஈகுவேஷனை எழுதப் போகிறேன் அங்கு எனக்கு x என்பது என்னவென்று தெரியவில்லை மேலும் நான் அதை எப்படியாவது டேட்டா அறியப்பட்ட டேட்டா அல்லது ஏற்கனவே தெரிந்த x உடன் தொடர்புபடுத்தினால் பின்னர் நான் ஏதேனும் டேட்டா காணாமல் போகும் போதெல்லாம் இதை இந்த பங்க்ஷனில் வைத்து எனது வேறியபளுக்கு தீர்வு காணலாம் எனவே மிக உயர்ந்த மட்டத்தில்இது ஒரு பொதுவான பாணியில் தொடர்கிறது ஆனால் நாம் தொடர்ந்து செல்லும்போது இந்த ப்ராப்ளம்களைத் தீர்ப்பதற்கு நீங்கள் மேலும் மேலும் யோசனைகளைச் சேர்க்க வேண்டியிருக்கும் நாம் அடிப்படையில் இது ஒரு பங்க்ஷன் அப்ராக்ஸிமேஷன் ப்ராப்ளம் என்று கூறினேன் இப்போது நான் அறியப்படாத டேட்டாவை அறியப்பட்ட டேட்டாவின் பங்க்ஷனாக தொடர்புபடுத்தப் போகிறேன் டேட்டா ரெக்கார்ட்ஸை அறியப்பட்ட மாதிரிகள் மற்றும் அறியப்படாத மாதிரிகள் என்று நாம் முற்றிலும் பிரிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் அறியப்படாத டேட்டா மாதிரிகளை அறியப்பட்ட மாதிரிகளுடன் தொடர்புபடுத்தப் போகிறோம் எனவே ஏதோவொரு வகையில் நாம் ஒரு பன்க்ஷனல் பார்மை பெற வேண்டும் எனவே இந்த பன்க்ஷனல் பார்மை அடையாளம் காண முழுமையான டேட்டா செட்டை பெற முயற்சிக்கிறோம் எனவே ஒரு சொல்யூஷன் கருத்துருவாக்கம் படி நாம் எந்த டேட்டாவும் காணாமல் போகாத டேட்டா ரெக்கார்ட்ஸை சேகரிப்பது முக்கியம் எனவே இது ஒரு முழுமையான தகவல் தொகுப்பாகும் எனவே இந்தத் முழுமையான டேட்டா செட்டிலிருந்து ஏதேனும் சில தகவல்களை பெறலாம் பின்னர் காணாமல் போன டேட்டாவை நிரப்ப அந்த தகவலைப் பயன்படுத்தலாமா என்று பார்க்கலாம் இந்த கட்டத்தில் நாம் டேட்டாவைப் பற்றிய அஸம்ப்ஷன்களைச் செய்யத் தொடங்குகிறோம் நினைவில் கொள்ளுங்கள் முந்தைய விரிவுரையில் உங்களுக்கு ஒரு பங்க்ஷன் அப்ராக்ஸிமேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம்அவை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பல வகையான பன்க்ஷனல் பார்மை கொண்டிருக்கலாம் எக்ஸ்ட்ராetc என்று பார்த்தோம் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி நினைத்தால் டேட்டா பல்வேறு டிஸ்ட்ரிபியூஷன் வகைகளை கொண்டிருக்கும் என்பது நினைவில் வரும் டேட்டா முற்றிலும் டிடெர்மினிஸ்டிக் ஆகவும் முற்றிலும் ஸ்டோகாஸ்டிக் ஆகவும் வேறியபிள்கள் இரண்டும் ஆக இருக்கலாம் எக்ஸ்ட்ரா etc எனவே நீங்கள் செய்யக்கூடிய பல வகையான அனுமானங்கள் உள்ளன எனவே டேட்டா அனாலிஸிஸ் குறித்த முதல் பாடநெறி இதுவாக இருப்பதால் இந்த பிரேம்ஓர்க்கை நாங்கள் முதன்முதலில் அறிமுகப்படுத்துகிறோம் என்பதால் விஷயங்களை மிக எளிமையாக கூற போகிறோம் இந்த வகையான ப்ராப்ளம்களைத் தீர்ப்பதில் மிகவும் பொதுவாக செய்யப்படும் ஒரு அனுமானத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த வேறியபிள்கள் ஒன்றுக்கொன்று இன்டிபெண்டண்ட் ஆக இருப்பதைக் கூறலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட வேறியபிள் எடுக்கும் வேல்யூ உண்மையில் மற்ற வேரியபிள்களின் வேல்யூவை பாதிக்காது எனவே அடிப்படையில் இந்த வேறியபிள்கள் இடையே எந்த ரிலேஷன்ஷிப் இல்லை என்பதோடு இந்த அனுமானத்தை நாங்கள் செய்தால் டேட்டா நிரப்புதல் செயல்பாடு ஒவ்வொரு வேறியபிளுக்கும் இருக்கக்கூடும் நீங்கள் காணாமல் போன டேட்டாவை மோஸ்ட் லைக்லி வேல்யூவை உடன் நிரப்பலாம் எனவே காணாமல் போன டேட்டாவை மிகவும் சாத்தியமான வேல்யூவுடன் நிரப்பப் போகிறீர்கள் எனவே நீங்கள் காணாமல் போன டேட்டாவை மிகவும் சாத்தியமான வேல்யூவுடன் நிரப்பப் போகிறீர்கள் என்று கூறும்போது நீங்கள் செய்யும் சில அடிப்படை அனுமானங்கள் உள்ளன ஆனால் மிகவும் எளிமையான கருத்தில் சாதாரண சொற்களை கொண்டு கூறினால் ஒரு குறிப்பிட்ட வேறியபிளுக்கான வேல்யூ அனைத்து வேல்யூகளின் ஆவெரேஜ் ஆக இருக்கலாம் எனவே என்னிடம் உள்ள இவை அனைத்தும் அறியப்பட்ட டேட்டா என்று சொல்லலாம் இது அறியப்படாத டேட்டா என்று சொல்லலாம் இது போன்ற ஏதாவது என்னிடம் உள்ளது இது போன்ற ஒன்று என்னிடம் உள்ளது இந்த விடுபட்ட டேட்டாவை நிரப்ப வேண்டும் என்று நான் சொன்னால் நாம் இங்கு தொடங்கி தனியாக அறியப்படாத டேட்டா எதுவும் இல்லாத இந்த டேட்டா செட்டை பெற்றோம் அடிப்படையில் இதை நிரப்புவதற்கான சிறந்த வழி இந்த இரண்டின் ஆவெரேஜை எடுத்து இங்கே வைக்கவும் எனவே இந்த மோஸ்ட் லைக்லி வேல்யூவை பற்றி பேசப் போகிறோம் மோஸ்ட் லைக்லி வேல்யூவை நாம் எப்படி உணருகிறோம் என்று பார்ப்போம் ஆனால் நாம் அடிப்படையில் முக்கியமாக சொல்வது என்னவென்றால் இந்தத் டேட்டாவை நிரப்ப விரும்பும் போது நான் செய்யப்போவது என்னவென்றால் நான் இந்த காலத்தில் உள்ள வேல்யூகளை மட்டுமே பார்க்கப் போகிறேன் மற்ற காலத்தில் உள்ள வேறியபிள்களை நாம் உண்மையில் பார்க்கப் போவதில்லை ஏனென்றால் இந்த வேறியபிள்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை அல்ல என்று நாம் கருதினோம் இப்போது இந்த விஷயத்தில் விரிவுரையின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பகுதியிலிருந்து இந்த அனுமானத்தை இந்த நேரத்தில் மிக எளிதாக சரிபார்க்க முடியும் நீங்கள் கணக்கிடும் வேறியபிள்கள் இடையே உள்ள தொடர்பை அளவிட கோரிலேஷன் கோயபிசியன்ட் எனப்படும் ஒரு அளவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே இந்த வேறியபிள்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையதா இல்லையா என்பதை நீங்கள் கணக்கிட்டு கண்டுபிடிக்க முடியும் அவை ஒன்றோடொன்று தொடர்புபடுத்த படாவிட்டால் இந்த அனுமானம் நன்றாக இருக்கும் ஆனால் அவை ஒன்றோடொன்று தொடர்புபட்டால் வேறியபிள்களுக்கு இடையில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை என்ற இந்த அஸம்ப்ஷன் செய்வது நல்லதல்ல எனவே லீனியர் அல்ஜீப்ரா மற்றும் பலவற்றின் அடிப்படையில் அறியப்பட்ட புள்ளிவிவரக் கருத்துக்கள் மற்றும் பிற யோசனைகளின் அடிப்படையில் இந்த கட்டத்தில் நாம் செய்யும் சில அனுமானங்களை சரியாக சரிபார்க்க முடியும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் எனவே இந்த அனுமானத்தை நீங்கள் சரிபார்க்க முடிந்தால் பின்னர் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை என்றால் நீங்கள் மோஸ்ட் லைக்லி வேல்யூவை கூறுகிறீர்கள் என்றால் மோஸ்ட் லைக்லி வேல்யூ என்றால் என்ன என்பதை நீங்கள் டிபைன் செய்ய வேண்டும் மோஸ்ட் லைக்லி வேல்யூவை டிபைன் செய்ய பல வழிகள் உள்ளன மிகவும் எளிதான வழியாக நீங்கள் ஆவெரேஜ் அல்லது மீடியன் அல்லது மோட் வேல்யூவை எடுத்துக் கொள்ளலாம் எனவே மோஸ்ட் லைக்லி வேல்யூ என்ன என்பதை டிபைன் செய்ய பல வழிகள் உள்ளன எனவே இந்த அனுமானம் சாடிஸ்பய் அடையவில்லை என்று கருதுவோம் பின்னர் நீங்கள் ட்ராயிங் போர்டுற்குச் சென்று பின்னர் எனது அனுமானத்தை மாற்ற வேண்டும் என்று கூறுங்கள் எனவே கடந்த விரிவுரையில் நான் விளக்கியதில் முக்கியமானது இந்த அனுமானம் சாடிஸ்பய் அடையவில்லை என்றால் நீங்கள் செய்த கோரிலேஷன் கோயபிசியன்டில் ஏதேனும் சிக்கல் இருப்பதாக அர்த்தப்படுத்துவதில்லை எப்படியும் செய்ய இது ஒரு நல்ல கணக்கீடு ஒரே பிரச்சனை என்னவென்றால் இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை அல்ல என்ற அஸம்ப்ஷன் ஒரு நல்ல அஸம்ப்ஷன் அல்ல எனவே நாம் சென்று அந்த அனுமானத்தை மாற்றியமைக்கிறோம் எனவே இந்த வேறியபிள்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்ற அனுமானத்தை நாம் செய்ய முடியும் இப்போது இந்த கட்டத்தில் என்னால் இதைச் சரிபார்க்க முடியவில்லை என்றாலும் ஒருவர் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் இங்கே சரிபார்க்க முடியும் என்று வாதிடலாம் ஆனால் மிகவும் சிக்கலான நிகழ்வுகளில் இந்த கட்டத்தில் அனுமானங்களை சரிபார்க்க முடியாத விதமான எடுத்துக்காட்டுகள் உள்ளன மேலும் ப்ராப்ளத்தை தீர்க்க சில மெஷின் லேர்னிங் டெக்னிக்கை பயன்படுத்திய பின்னரே நீங்கள் இந்த அனுமானத்திற்குச் செல்கிறீர்கள் பின்னர் திரும்பி வந்து எந்தவொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் சரிபார்க்க முடியும் அல்லது சரிபார்க்க முடியாது என்று சொல்ல இந்த அனுமானம் ஒரு முன்னோடியாகும் எனவே இந்த வேறியபிள்கள் இடையே ரிலேஷன்ஷிப் உள்ளன என்று நாம் கருதினால் இந்த வேறியபிள்களுக்கிடையேயான ரிலேஷன்ஷிப் என்ன என்பது பற்றிய எங்கள் கேள்விக்கு பதிலளிக்கும் ஒரு மெத்தெட் உடன் உண்மையில் இந்த கேள்வி உள்ளது எனவே இதை நாங்கள் மெத்தெட் ஐடென்டிபிகேஷன் என அழைக்கிறோம் எனவே இந்த விஷயத்தில் என்னிடம் ஒரு டேட்டா மேட்ரிக்ஸ் இருந்தால் நினைவில் கொள்ளுங்கள் நாங்கள் பல முறை விவாதித்தோம் நாம் n வேறியபிள்கள் உள்ள m மாதிரிகள் இருப்பதாகக் கூறுவோம் எனவே நாம் மாதிரிகள் ரோ களிலும் மற்றும் வேறியபிள்கள் காலம்ன்களிலும் இருப்பதாகக் கூறினோம் சில சமயம் இங்கே இருப்பதை போல வேறியபிள்களை விட நிறைய மாதிரிகள் இருக்கும் ஏனென்றால் எங்களிடம் 100 மாதிரிகள் உள்ளன அவற்றில் எல்லா மாதிரிகளிலும் முழுமையாக உள்ளவற்றை நாங்கள் எடுத்துள்ளோம் எனவே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான முழுமையான மாதிரிகள் உள்ளன ஆனால் 5 வேறியபிள்கள் மட்டுமே உள்ளன என கருதுவோம் எனவே முழுமையான தகவல் உள்ள ரெகார்ட்களின் எண்ணிக்கை 5 வேறியபிள்களை விட அதிகமாக இருக்கும் எனவே அடிப்படையில் mn பின்னர் முன்பு நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களைப் பயன்படுத்தி இந்த ப்ராப்ளத்தை தீர்க்க விரும்புகிறேன் என்று சொன்னால் நீங்கள் விரைவில் இந்த ப்ராப்ளத்தை தீர்க்க ரேங்க் மற்றும் நல் ஸ்பேஸ் போன்றவற்றை பயன்படுத்தலாம் என்று உணருவீர்கள் ஏன் நாம் ப்ராப்ளத்தை தீர்க்க ரேங்க் மற்றும் நல் ஸ்பேஸ் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் உண்மையில் இந்த வேறியபிள்களில் எத்தனை இன்டிபெண்டண்ட் ஆனவை என்பதை நீங்கள் அடையாளம் காண விரும்பினால் நீங்கள் கணக்கிட வேண்டிய அளவு மேட்ரிக்ஸின் ரேங்க் ஆகும் இதை லீனியர் அல்ஜீப்ரா வகுப்பில் நாம் பார்த்துள்ளோம் எனவே இந்த m x n மேட்ரிக்ஸின் ரேங்க் அறிய முழுமையான ரெகார்ட்களின் எண்ணிக்கை எதுவாக இருந்தாலும் அதை 5 ஆல் பெருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ப்ராப்ளத்தில் 5 வேறியபிள்கள் இருக்கிறது இந்த மேட்ரிக்ஸின் ரேங்க் 2 ஆக இருக்க 3 ரிலேஷன்ஷிப் இருப்பதை தானாகவே அறிவோம் இந்த ரிலேஷன்ஷிப்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதும் நமக்குத் தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்களை அடையாளம் காண நல் ஸ்பேஸ் என்ற கருத்தை நாம் பயன்படுத்தலாம் எனவே இந்த ரிலேஷன்ஷிப்களை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் என்று வைத்துக் கொள்வோம் அதாவது இந்த ப்ராப்ளத்தில் இருக்கும் 5 வேறியபிள்கள் அடிப்படையில் நான் A₃ ஈகுவேஷன்களை வைத்திருக்கிறேன் இப்போது உண்மையான ப்ராப்ளத்தை தீர்க்க நாம் தயாராக உள்ளோம் எடுத்துக்காட்டாக ஒரு ரெகார்ட் இல் 3 வேறியபிள்களை காணவில்லை என்று வைத்து கொள்ளலாம் இங்கே நாம் ஒரு உதாரணத்தை எடுத்து கொள்வோம் அதில் என்னிடம் இது இல்லை இது என்னிடம் இல்லை இது என்னிடம் உள்ளது என்னிடம் இது உள்ளது அதாவது என்னிடம் இது இல்லை இதுவும் இதுவும் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இந்தத் டேட்டாவை நீங்கள் நிரப்ப விரும்பினால் அடிப்படையில் நீங்கள் செய்வது இந்த இரண்டு அறியப்பட்ட வேல்யூக்களை எடுத்து இந்த இரண்டு வேல்யூக்களையும் 3 ஈகுவேஷன்களுக்கு மாற்றாக மாற்றீடு செய்வதாகும் எனவே அவை இப்போது அறியப்படுகின்றன ஆகவே இந்த 3 ஈகுவேஷன்கள் 5 அறியப்படாதவையிலிருந்து 3 அறியப்படாதவைக்கு செல்லும் இப்போது உங்களிடம் 3 வேறியபிள்கள் கொண்ட 3 ஈகுவேஷன்கள் இருக்கும் பின்னர் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை தீர்க்கலாம் மற்றும் இந்த டேட்டாவை நிரப்பலாம் உதாரணமாக ஒரு ரெக்கார்ட்டில் 4 வேறியபிள்கள் காணவில்லை என்றால் அது ஏற்கனவே லீனியர் அல்ஜீப்ரா பிரேம்ஓர்க்கில் நாம் விவாதித்த ஒரு வழக்கு என்று சொல்லலாம் நமக்கு வேல்யூ தெரிந்த அந்த 1 வேறியபிளை இந்த 3 ஈகுவேஷன்களுக்கு மாற்றாக மாற்றீடு செய்யலாம் பின்னர் இவை 4 அறியப்படாதவை கொண்ட 3 ஈகுவேஷன்களுடன் முடிவடையும் எனவே இது ஈகுவேஷன்களை விட நம்மிடம் நிறைய வேரியபிள்கள் உள்ளன எனவே இன்பைனிட் சொல்யூஷன்கள் உள்ளன எனவே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாசிபிள் சொல்யூஷன் ஸுடோ இன்வெர்ஸ் பயன்படுத்தி இந்த ப்ராப்ளத்திற்கு ஒரு சொல்யூஷன் காண்பதாகும் அதே போல் எடுத்துக்காட்டாக 2 வேறியபிள்கள் காணவில்லை ஆனால் 3 கிடைக்கின்றன என்று கருதுவோம் பின்னர் இந்த 3 வேல்யூக்களை 3 ஈகுவேஷன்களில் வைக்கும் போது 2 வேறியபிள்கள் கொண்ட 3 ஈகுவேஷன்களின் அமைப்போடு முடிவடையும் இப்போது ஈகுவேஷன்கள் அனைத்தும் சரியானதாக இருந்தால் இதிலிருந்து எந்த 2 ஈகுவேஷன்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து 2 வேறியபிள்கள் வைத்து தீர்க்கலாம் ஆனால் இந்த ஈகுவேஷன்களில் சிறிய பிழைகள் இருந்தாலும் ஈகுவேஷன்கள் உண்மையில் சரியானதாக இல்லாவிட்டாலும் ஒரு ஈகுவேஷனை கைவிடுவது மற்றும் பிற 2 ஈகுவேஷன்களுடன் தீர்ப்பது ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த குறைந்த வேறியபிள்கள் மற்றும் அதிக ஈகுவேஷன்கள் உள்ள ப்ராப்ளத்தை தீர்க்க நீங்கள் மீண்டும் ஸுடோ இன்வெர்ஸ் பயன்படுத்தலாம் எனவே இது அனைத்து ஈகுவேஷன்களும் சீராக இல்லாவிட்டால் நீங்கள் தீர்வுகளைக் கண்டுபிடிக்க முடியாது என்று நாம் கூறிய ஒரு வழக்கு ஆனால் நமக்கு தெரிந்த ஸுடோ இன்வெர்ஸ் அதே எண்ணிக்கையிலான வேறியபிள்கள் கொண்ட ஈகுவேஷன்கள் மற்றும் வேறியபிள்களை விட அதிக எண்ணிக்கையில் ஈகுவேஷன்கள் மற்றும் குறைந்த அளவிலான வேறியபிள்கள் கொண்ட ஈகுவேஷன்கள் போன்ற பலவற்றை தீர்க்கும் இதை விரிவுரையின் லீனியர் அல்ஜீப்ரா பகுதியில் விரிவாகக் கண்டோம் எனவே ஒரு ப்ராப்ளத்தின் பொதுவான அறிக்கையில் டேட்டாவை எவ்வாறு நிரப்புவது டேட்டாவை எவ்வாறு முறையாக வெளியேற்றலாம் என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் பின்னர் உங்களுக்குத் தெரிந்த கருத்துக்களைப் பயன்படுத்தலாம் இந்த பாடத்திட்டத்திலிருந்து நாம் பொதுவாக லீனியர் அல்ஜீப்ரா மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்து வரும் கருத்துக்கள் மட்டுமே எடுத்து கொள்கிறோம் இந்த ப்ராப்ளத்திற்கான தீர்வை விளக்குவதற்கு அந்த கருத்துக்களை மட்டுமே நாம் பயன்படுத்தியுள்ளோம் இப்போது இது ஒரு பொதுவான அணுகுமுறை மற்றும் நீங்கள் மேலும் மேலும் மெஷின் லேர்னிங் டெக்னிக்களைக் கற்றுக் கொண்டால் இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் அதிநவீன டெக்னிக்களை பயன்படுத்தி நிரப்ப முடியும் பின்னர் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தப் போகிறேன் என்று கூறலாம் ஏனெனில் நாம் செய்த அனுமானங்கள் அந்த குறிப்பிட்ட டெக்னிக்கிற்கு ஒத்துப்போகின்றன இப்போது இது கருத்துரீதியாக ஸுடோ இன்வெர்ஸ் மற்றும் பலவற்றைக் கூறுகிறது ஒரு உண்மையான டேட்டா அனலிடிக்ஸ் ப்ராப்ளம் சொல்யூஷனில் இந்த சொல்யூஷனை உண்மையானதாக்க அடிப்படையில் உங்கள் விருப்பப்படி சில ப்ரோக்ராம்மிங் லாங்குவேஜ் களில் செயல்படுத்தப்படுகிறது நீங்கள் அதை மேத் லேப் இல் செய்யலாம் நீங்கள் அதை ஸ்கய் லேப் இல் செய்யலாம் நீங்கள் அதை 'r' இல் செய்யலாம் நீங்கள் அதை பைதான் இல் செய்யலாம் எனவே இந்த ப்ராப்ளத்திற்கு நீங்கள் ஒரு r கோட் எழுதலாம் நீங்கள் இதைச் செய்தவுடன் திரும்பி சென்று அனுமானத்தை மதிப்பிடுங்கள் எனவே நீங்கள் உண்மையில் உங்கள் டேட்டா இம்புயூட்டேஷன் மூலம் முழுமையாக நிரப்பப்பட்ட டேட்டாவை எடுத்து டேட்டா செட்டை எந்தவொரு அப்ளிகேஷனிற்கும் பயன்படுத்தி பின்னர் நீங்கள் மகிழ்ச்சி அடைய கூடிய செயல்திறனைப் பெறுகிறீர்களா என்பதைப் பாருங்கள் இப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் படியான செயல்திறனைப் பெறவில்லை என்றால் அடிப்படையில் நீங்கள் நல் ஸ்பேஸை குறை கூற மாட்டீர்கள் ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் லீனியர் அல்ல அல்லது இந்த டேட்டாவில் பிழை அல்லது நாய்ஸ் உள்ளது என்ற டேட்டா அனுமானம் செல்லாது என்று அர்த்தமாகும் எனவே நாம் திரும்பிச் சென்று அந்த அனுமானங்களைப் பார்க்க வேண்டும் பின்னர் அது இன்னும் ஒரு நான் லீனியர் ரிலேஷன்ஷிப் கொண்ட டிடெர்மினிஸ்டிக் ப்ராப்ளம் என்று நீங்கள் கூறலாம் அந்த நான் லீனியர் ரிலேஷன்ஷிப்ளை எவ்வாறு பெறுவது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது நிறைய நாய்ஸ் இருப்பதாக நீங்கள் கூறலாம் எனவே காணாமல் போன டேட்டாவை நிரப்ப வேறு சில யோசனைகளைப் பயன்படுத்தலாம் எனவே உங்களால் முடிந்த நாய்ஸ்ற்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிபியூஷனை காரணம் கூற முடியுமா என்றும் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து சரியான டெக்னிக்கை பயன்படுத்தலாம் என்றும் நீங்கள் கூறலாம் எனவே இந்த பாயிண்ட்டில் சொல்யூஷன் உணரப்பட்டால் நல்லது இல்லையென்றால் நீங்கள் மீண்டும் அனுமானங்களை செய்யச் செல்லுங்கள் எனவே படி 3 என்பது நாம் எங்கே திரும்பிச் சென்று நம்முடைய அனுமானங்களைச் செம்மைப்படுத்துகிறோம் இப்போது அனுமானங்களை சரிபார்க்க முடியும் எந்தவொரு அனுமானத்தையும் நாம் சரிபார்க்கிறோம் சரிபார்த்த இறுதி முடிவு வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் பின்னர் சரிபார்த்த விஷயங்கள் நன்றாக இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இல்லையெனில் நாம் ப்ராப்ளம் சொல்யூஷன் திருப்தி அடையும் வரை அஸம்ப்டின் வேலிடேஷன் சைக்கிள் வைத்திருக்கிறோம் எனவே சுருக்கமாக நான் சொல்வேன் இவை அனைத்தின் தொடக்கம் ஒரு ப்ராப்ளத்தின் வருகை மற்றும் முழு வார்த்தைகள் கொண்ட மிகவும் பரவலான ப்ராப்ளம் அறிக்கை படி ஒன்று இதை முடிந்தவரை துல்லியமான ஒரு ப்ராப்ளம் அறிக்கையாக அல்லது ப்ராப்ளம் அறிக்கைகளின் தொகுப்பாக மாற்றி பின்னர் அந்த ப்ராப்ளத்தை தீர்க்க வேண்டும் அதுவே ப்ராப்ளம் கேரக்டரைசேஷன் என நாம் அழைப்பதாகும் எனவே நீங்கள் இந்த உயர் மட்ட ப்ராப்ளம் அறிக்கையை சப் ப்ராப்ளம்களாக உடைக்கிறீர்கள் இந்த சப் ப்ராப்ளத்தை தீர்த்தால் இந்த முடிவை இந்த சப் ப்ராப்ளத்தில் பயன்படுத்தப் போகிறேன் என்று கூறி நீங்கள் ஒரு ப்ளோ சார்ட் வரைய வேண்டும் எனவே இந்த சப் ப்ராப்ளம்ளுடன் நீங்கள் வரைந்து கொண்டிருக்கும் இது ஒரு ப்ளோ சார்ட் போல இருப்பதாய் நீங்கள் சிந்திக்கலாம் பொதுவாக முடிந்தால் நீங்கள் ஒரு கிரானுலாரிட்டி நிலைக்கு வந்துவிடுவீர்கள் அங்கு சப் ப்ராப்ளம்ளகள் அடங்கிய ப்ராப்ளத்தின் கிளாஸை நீங்கள் அடையாளம் காண முடியும் இந்த பாடத்திட்டத்தில் நாம் கிளாஸை பன்க்ஷன் அப்ராக்ஸ்ஷிமேஷன் அல்லது கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் என்று அழைக்கிறோம் எனவே ப்ராப்ளத்தை பன்க்ஷன் அப்ராக்ஸ்ஷிமேஷன் அல்லது கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம் என்று வகைப்படுத்தலாம் இங்குதான் நீங்கள் சொல்யூஷன் கருத்தாக்கத்தை மீண்டும் பார்க்கிறீர்கள் நீங்கள் இங்கே அனுமானங்களைச் செய்ய வேண்டும் எனவே லீனியர் மற்றும் நான் லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன் வகைகளை பற்றிய அனுமானங்களைச் நீங்கள் செய்யலாம் மேலும் இங்கே நீங்கள் ஒரு ப்ளோ சார்ட் வரைந்து மற்றும் சிந்தனையில் வேறு சில ப்ளோ சார்ட் வைத்திருந்தால் இந்த ப்ராப்ளத்தை தீர்ப்பது எளிதாகிறது நீங்கள் சொல்யூஷன் கருத்தியல் செய்தவுடன் இந்த ஒவ்வொரு சப் மாடல்ஸ் or சப் மாட்யூல்ஸ் ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் ஒரு மெத்தெட் ஐ அடையாளம் காண வேண்டும் மேலும் நாம் தேர்வு செய்யும் மெத்தெட் உங்கள் அனுமானங்களை சரி செய்ய வேண்டும் எனவே கிளாசிபிகேஷனிற்காக பல டெக்னிக்கள் உள்ளன அதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் கடைசி விரிவுரையில் நாங்கள் இதை ஏற்கனவே உரையாற்றியுள்ளோம் நீங்கள் அனுமானங்களைப் பார்த்து சொல்யூஷன்க்கான சரியான மெத்தெட் ஐ தேர்வு செய்ய வேண்டும் மேலும் நீங்கள் செய்த எந்தவிதமான அனுமானங்களுக்கும் நீங்கள் தேர்வு செய்த எந்த முறையும் பிடிக்கவில்லை என்றால் பின்னர் நீங்கள் இருக்கும் வழிமுறைகளை சிறிது சிறிதாக மாற்றியமைத்து பின்னர் பயனுள்ள அல்லது உங்கள் ப்ராப்ளத்திற்கு வேலை செய்யும் ஒரு மெத்தெட் ஐ கண்டுபிடியுங்கள் இதைச் செய்தவுடன் நீங்கள் அடிப்படையில் சில சாப்ட்வேர் சூழலில் சொல்யூஷனை அமலாக்குகிறீர்கள் அடிப்படையில் நீங்கள் சொல்யூஷனை பெறுவீர்கள் பின்னர் அனுமானங்கள் நல்லதா என்பதை மதிப்பிடுங்கள் மற்றும் சொல்யூஷன் உங்கள் தேவைகளை பூர்த்திசெய்கிறதா என்று பாருங்கள் அவ்வாறு இல்லாவிட்டால் நீங்கள் திரும்பிச் சென்று உங்கள் அனுமானங்களை மறுபரிசீலனை செய்து உங்கள் அனுமானங்களை உங்களுக்கு வசதியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் வரை எவ்வாறு மாற்றியமைக்கிறீர்கள் என்பதைப் பாருங்கள் இப்போது மீண்டும் நீங்கள் பெறும் சொல்யூஷன் மூலம் அனுமானத்தை மதிப்பிடுவதற்கான இந்த படி ஒரு முக்கியமான படியாகும் இங்கே நாம் பொதுவாகச் செய்வது என்னவென்றால் இந்த முழு செயல்முறையையும் நாம் மேற்கொள்ளும்போது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாம் பயன்படுத்தும் டேட்டா மற்றும் நாம் சொல்யூஷனை உருவாக்கும் போது ஒருபோதும் பயன்படுத்தப்படாத டேட்டா என்று பார்ட்டிஷன் செய்வோம் அடிப்படையில் உங்கள் வழிமுறைகள் அல்லது செயல்முறையை அவை இதுவரை நாம் காணாத டேட்டாகளைக் கொண்டு வந்துள்ளனவா என்று சோதிக்கிறீர்கள் எனவே இது டெஸ்ட் டேட்டா என்று அழைக்கப்படுகிறது இது நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் மேலும் லீனியர் ரெஃரெஸ்ஸன் மற்றும் கிளாசிபிகேஷன் பற்றி கற்பிக்கும் போது இதை மேலும் வலியுறுத்துவோம் எனவே அனுமானத்தை மதிப்பிடுவதில் இது ஒரு முக்கியமான அங்கமாகும் எனவே இதை நாம் பின்னர் விரிவாகக் காண்போம் எனவே இப்போது வரை நாம் விவரித்த முழு விஷயமும் இங்கே ஒரு ப்ளோ சார்ட் ஆக உள்ளது அங்கு நாம் ப்ராப்ளம் அறிக்கை ப்ராப்ளம் கருத்துருவாக்கம் சொல்யூஷன் கருத்துருவாக்கம் மெத்தெட் ஐடென்டிபிகேஷன் மற்றும் சொல்யூஷன் உணர்தல் ஆகியவற்றுடன் தொடங்குகிறோம் இறுதியாக அனைத்தும் திருப்தி என்று நீங்கள் நினைக்கும் அனுமானங்களாக இருக்கும்போது சொல்யூஷன் ஏற்றுக்கொள்ளத்தக்கது நீங்கள் முடித்து விடுவீர்கள் சொல்யூஷன் திருப்தியாக இல்லை என்றால் பின்னர் நீங்கள் தீர்க்கும் ப்ராப்ளத்தின் அடிப்படையில் வேல்யூமிக்க ஒரு தீர்வைப் பெறும் வரை இதை மீண்டும் செய்ய வேண்டும் எனவே இதன் மூலம் விரிவுரையின் டேட்டா சயின்ஸ் பகுதிக்கு மென்மையான அறிமுகம் செய்யப்படுகிறது எனவே ப்ராப்ளம்களின் வகைகள் டெக்னிக்கள் மற்றும் ஏன் பல டெக்னிக்கள் உள்ளன போன்ற பலவற்றைப் பார்த்தோம் மேலும் உங்கள் சிந்தனை செயல்முறையை வழிநடத்த ஒரு பிரேம்ஓர்க்கையும் நாம் வழங்கினோம் இதற்கு முன்பு நான் குறிப்பிட்டது போல் நீங்கள் பல ப்ராப்ளம்களைப் பற்றி சிந்திக்கப் பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல்முறை ஒரே பிரேம்ஓர்க்கில் உள்ளது எனவே சொல்யூஷன் மேம்பாட்டு செயல்முறை உங்களுக்கு எளிதாகிறது இந்த பிரேம்ஓர்க்கை நீங்கள் மாற்றியமைக்கலாம் பின்னர் டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளம்களைத் தீர்க்க நீங்கள் பயன்படுத்தும் சில மன படம் அல்லது மன பிரேம்ஓர்க்கை நீங்கள் கொண்டிருக்கலாம் இது இது ஒரு மாற்றப்பட்ட வெர்ஸன் ஆக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஆக இருக்கலாம் இருப்பினும் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை தீர்க்கும்போதெல்லாம் ஒரு நிலையான வழியில் ப்ராப்ளத்தை பற்றி சிந்தியுங்கள் எனவே இதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரேம்ஓர்க்கை பயன்படுத்தினால் நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை தீர்க்கும்போது இதுபோன்ற மன பிரேம்ஓர்க்கை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்துகொள்வீர்கள் அதே பிரேம்ஓர்க்கை நீங்கள் பல ப்ராப்ளம்களுக்கு எடுத்துச் செல்லலாம் அது டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளத்தை தீர்ப்பதற்கான உங்கள் சிந்தனை செயல்முறையாக மாறும் நீங்கள் புத்தகங்களைப் பார்த்துக் இதை நான் செய்ய வேண்டும் இதுவும் இதுவும் என்று எண்ணி கொண்டிருக்க வேண்டாம் இந்த ப்ராப்ளம்களைப் பற்றி சிந்திக்கவும் தீர்க்கவும் உங்கள் தனிப்பட்ட அறிவியல் மெத்தெட் உள்ளது எனவே இதன் மூலம் நாம் பாடத்தின் இந்த பகுதியை முடிக்கிறோம் அடுத்த விரிவுரைகள் லீனியர் ரெஃரெஸ்ஸன் இல் இருக்கும் இது ஒரு வகை டெக்னிக் அல்லது பன்க்ஷன் அப்ராக்ஸ்ஷிமேஷன் பிராப்ளம்களைத் தீர்ப்பதற்கான ஒரு டெக்னிக் ஆகும் அதன் பிறகு தொடர்ச்சியான விரிவுரைகளில் பெரும்பாலும் கிளாசிபிகேஷன் பிராப்ளம்களுக்குப் பயன்படுத்தப்படும் சில கிளஸ்டரிங் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம் அவை பன்க்ஷன் அப்ராக்ஸ்ஷிமேஷன் பிராப்ளம்களைத் தீர்ப்பதிலும் பயன்படுத்தப்படலாம் பின்னர் ஒரு கேஸ் ஸ்டடி மற்றும் ஒரு நடைமுறை பிராப்ளம் விளக்கத்துடன் முடிப்போம் மேலும் லீனியர் ரெஃரெஸ்ஸன் தொடங்கும் போது உங்களை மீண்டும் பார்ப்பேன் என்று நம்புகிறேன்